வணக்கம் இந்த வாரத்தில் சர்க்யூட்டின் லீனியாரிட்டி பற்றி விவாதிக்கிறோம் மேலும் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் ஐப் பற்றி விவாதிக்கிறோம் கடைசி வகுப்பில் டுயலிட்டி பற்றி விவாதித்தோம் சர்க்யூட்டின் இந்த மூன்று முக்கியமான பண்புகளின் குறிப்புடன் தேவெனின்'ஸ் தியோரம் Thevenin's theorem எனப்படும் நெட்வொர்க் தேற்றத்தைத் தொடங்குவோம் சர்க்யூட் பார்வைக்கு தேவெனின்'ஸ் தியோரம் மிகவும் முக்கியமானது வீட்டில் உங்கள் அப்ளையன்ஸ் ஐ பிளக் செய்யும் போது என்ன நடக்கும் குறிப்பிட்ட பிளக் பிளாக் பிளக் பாயிண்டிற்கு வெளியே இருக்கும் சர்க்யூட்டை புறக்கணிக்கும்போது அந்த அப்ளையன்ஸ் இன் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் பாராமீட்டர்ஸ் ஐ நீங்கள் அனலைஸ் செய்வீர்கள் பல்வேறு அப்லயன்ஸ்களுக்கான அனலிசிஸ் செய்யும் போது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் போன்ற இந்த சர்க்யூட் பாராமீட்டர்ஸ் ஐ நீங்கள் அனலைஸ் செய்வீர்கள் பல்வேறு அப்லயன்ஸ்களுக்கு அவற்றின் ஓன் கரண்ட் லெவல் இருக்கும் வெல் வோல்டேஜ் லெவல் அனைத்து அப்லயன்ஸ்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்லயன்ஸ்களுக்கான ஆய்வை மேற்கொண்டால் நீங்கள் எவ்வாறு சர்க்யூட் அனலைஸ் செய்வீர்கள் சர்க்யூட் அனலிசிஸ் இன் வழக்கமான வழியைக் கண்டால் நீங்கள் முழுமையான பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கை எடுக்க வேண்டும் அதன் அளவு மிகப் பெரியது மற்றும் நீங்கள் நெட்வொர்க்கில் நூற்றுக்கணக்கான மெஷ் நெட்வொர்க்குகள் அல்லது நூற்றுக்கணக்கான நோட்ஸ் ஐ கொண்டிருப்பீர்கள் நீங்கள் மெஷ் அனலிசிஸ் அல்லது நோடல் அனலிசிஸ் ஐ செய்யத் தொடங்கினால் அது நிறைய நேரம் எடுக்கும் அதை ஒரு நியாயமான கால கட்டத்தில் செய்ய இயலாது எனவே அந்த சிக்கலை தீர்க்கும் மாற்று வழிகளை நீங்கள் அந்த குறிப்பிட்ட பிளக் பாயிண்டிற்கு வெளிப்புறமாக இருக்கும் பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கின் கூட்டுத்தொகைக்கு ஈக்வலன்ட் ஆக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் பின்னர் குறிப்பிட்ட லோடு அல்லது நீங்கள் அடிப்படையில் ஆர்வமுள்ள குறிப்பிட்ட மாறி எலமெண்ட் ஐ மட்டுமே அனலைஸ் செய்யுங்கள் அந்த சிக்கலை தீர்க்க நாம் தேவெனின்'ஸ் தியோரம் Thevenin's theorem எனப்படும் தேற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இது ஒரு நுட்பத்தை வழங்குகிறது இதன் மூலம் சர்க்யூட்க்கு நிலையான பகுதி அதன் ஈக்விவலெண்ட் சர்க்யூட்க்கு பதிலாக மாற்றப்படுகிறது இப்போது தேவெனின்'ஸ் தேற்றத்தின் படி பிகர் இன் இடதுபுறத்தில் உள்ள லீனியர் சர்க்யூட் வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ளதாக மாற்றலாம் எனவே வீட்டிலுள்ள உங்கள் பிளக் இன் இரண்டு பாய்ண்ட்ஸ் இவை என்று நீங்கள் கற்பனை செய்ய முடிந்தால் அதற்கு வெளியே நீங்கள் ஒரு லீனியர் சர்க்யூட்டை பார்ப்பீர்கள் சர்க்யூட் லீனியராக இருக்கும்போது தேவெனின்'ஸ் தியோரம் நன்றாக வேலை செய்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் பிளக் பாயிண்டிற்கு வெளியே இருக்கும் இந்த சர்க்யூட் லீனியர் சர்க்யூட் என்று நீங்கள் கருதுவீர்கள் மேலும் அந்த குறிப்பிட்ட பகுதியை ஒரு ஈக்வலன்ட் சர்க்யூட்டுடன் மாற்றுவீர்கள் அங்கு உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் உம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உம் இருக்கும் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் போன்ற மாறிகள் போன்ற பல்வேறு சர்க்யூட் எலமெண்ட்ஸ்க்கு நீங்கள் அனலிசிஸ் செய்யும் லோடு அந்த லோடு குறிப்பிட்ட லோடு டெர்மினலிற்கு வெளிப்புறமாக இருக்கும் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ஆக இணைக்கப்படும் எனவே இந்த நோட் இன் இடதுபுறத்தில் உள்ள சர்க்யூட் a b தேவெனின் ஈக்வலன்ட் சர்க்யூட் என அழைக்கப்படுகிறது இந்த கருத்தை 1883 ஆம் ஆண்டில் பிரெஞ்சு டெலிகிராப் என்ஜினீயராக இருந்த M லியோன் தேவெனின் உருவாக்கியுள்ளார் தேவெனின்'ஸ் தியோரம் Thevenin's theorem என்ன கூறுகிறது ஒரு லீனியர் இரண்டு டெர்மினல் சர்க்யூட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐக் கொண்ட ஒரு ஈக்விவலெண்ட் சர்க்யூட் மூலம் மாற்றப்படலாம் ரெசிஸ்டன்ஸ் உடனான தொடரில் என்பது டெர்மினல்களில் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆகவும் மற்றும் சுயாதீன சோர்ஸ்கள் அணைக்கப்படும் போது என்பது டெர்மினல்களில் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும் இன் மதிப்பைக் கணக்கிடும்போது சுயாதீன சோர்ஸ்களை அணைப்பதன் மூலம் ஈக்விவலெண்ட் சர்க்யூட்களை உருவாக்குவோம் சுயாதீன சோர்ஸ் ஐ அணைப்பது என்பது உங்களிடம் சுயாதீன வோல்டேஜ் சோர்ஸ்கள் இருந்தால் நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஒரு சுயாதீனமான கரண்ட் சோர்ஸ் ஐ வைத்திருந்தால் நீங்கள் சர்க்யூட்டை திறப்பீர்கள் தேவெனின்'ஸ் தேற்றத்தின் சிக்கல் என்னவென்றால் மற்றும் இன் மதிப்பை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் சர்க்யூட்க்கு சமமாக நாங்கள் விவாதித்ததை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நீங்கள் மற்றும் ஐ எவ்வாறு கணக்கிடுவீர்கள் என்பதை எளிதாக கண்டுபிடிக்கலாம் இப்போது கீழே காட்டப்பட்டுள்ள இரண்டு சர்க்யூட்கள் ஈக்விவலெண்ட் ஆனவை என்று நீங்கள் கருதினால் அதாவது ஒரு அறியப்படாத லீனியர் நெட்வொர்க் உள்ளது அதாவது அந்த லீனியர் இரண்டு டெர்மினல்கள் சர்க்யூட்க்கு உள்ளேயும் வெளியேயும் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது நாங்கள் டெர்மினல்கள் a b முழுவதும் ஒரு லோடு ஐ இணைத்துள்ளோம் டெர்மினல் முழுவதும் வோல்டேஜ் a b என்பது V மற்றும் வெளிப்புற சர்க்யூட்களிலிருந்து லோடு க்குள் பாயும் மின்னோட்டம் கரண்ட் I ஆகும் வெளிப்புற சர்க்யூட்களை தேவெனின் ஈக்விவலெண்ட் ஆக மாற்றினால் அது தேவெனின் வோல்டேஜ் ஐ ரெசிஸ்டன்ஸ் இல் உடன் தொடர்கிறது லோடுகளை வெளியே எடுக்கும் போது இந்த டெர்மினலில் V I பண்பு இருந்தால் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் அந்த வெளிப்புற சர்க்யூட்க்கு ஈக்விவலெண்ட் ஆக கருதப்படும் எனவே டெர்மினலில் உள்ள இரு சர்க்யூட்க்கும் வோல்டேஜ் கரண்ட் உறவு ஒரே மாதிரியாக இருக்கும்போது மட்டுமே இந்த சர்க்யூட்கள் ஈக்விவலெண்ட் ஆக அமைக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது டெர்மினல்ஸ் a b லோடுகளை அகற்றுவதன் மூலம் ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும்போது லோடு வழியாக எந்த கரண்ட்டும் பாயாது இப்போது இடதுபுறத்தில் உள்ள சர்க்யூட் a b டெர்மினலின் குறுக்கே இந்த ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் வலதுபுறத்தில் உள்ள சர்க்யூட்டில் வோல்டேஜ் சோர்ஸ் க்கு ஈக்விவலெண்ட் ஆக இருக்க வேண்டும் நீங்கள் இங்கிருந்து லோடுகளை அகற்றினால் டெர்மினல் a b முழுவதும் சில வோல்டேஜ் இருக்கும் மேலும் இங்கிருந்து லோடுகளை அகற்றினால் அதே வோல்டேஜ் இருக்கும் இது a b முழுவதும் வரும் அதாவது V எனவே இந்த குறிப்பிட்ட சமநிலையைப் பயன்படுத்தி நீங்கள் இன் வோல்டேஜ் ஐ அடையாளம் காணலாம் என்பது டெர்மினல்களில் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆகும் நீங்கள் லோடுகளை அகற்றும்போது சில வோல்டேஜ் ஐ நீங்கள் காண்பீர்கள் இது தேவெனின் ஈக்விவலெண்ட் ஆக இருக்கும் என்று இங்கே சொல்லலாம் நீங்கள் லோடுகளை அகற்றினால் மீண்டும் மதிப்பு கிடைக்கும் மேலும் இந்த இரண்டு களும் ஒரே மாதிரியானவை ஏனெனில் இந்த ஐத் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் இது ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட பிரிவில் கரண்ட் பாய்ச்சல் இருக்காது நீங்கள் லோடு ஐ அகற்றினால் எந்த கரண்ட்டும் பாயாது அந்த நிகழ்வில் இந்த குறிப்பிட்ட வோல்டேஜ் ஐத் தவிர வேறில்லை டெர்மினல் a b முழுவதும் லீனியர் இரண்டு டெர்மினல் சர்க்யூட் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் க்கு சமமாக இருக்கும் என்று நாம் என்ன சொல்ல முடியும் இப்போது மீண்டும் லோடு துண்டிக்கப்படுவதால் டெர்மினல் a b பின்னர் நீங்கள் டெர்மினலில் a b ஓபன் சர்க்யூட் வைத்திருப்பதால் அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் நீங்கள் அணைக்க வேண்டும் சுயாதீன சோர்ஸ்களை முடக்குவது என்பது டெர்மினலிற்குள் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ வைத்திருந்தால் அதை ஷார்ட் சர்க்யூட்டுடன் மாற்றுவீர்கள் உங்களிடம் கரண்ட் சோர்ஸ் இருந்தால் அதை ஓபன் சர்க்யூட்டுடன் மாற்றுவீர்கள் அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்றால் இந்த லீனியர் இரண்டு டெர்மினல் சர்க்யூட் ஒரு டெட் சர்க்யூட் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் எந்த சோர்ஸ் உம் கிடைக்கவில்லை இப்போது இந்த இரண்டு டெர்மினல்களுக்கிடையில் நீங்கள் அளவிடும் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் a மற்றும் b இரண்டு நிகழ்வுகளிலும் சமமாக இருக்கும் உங்களிடம் லீனியர் இரண்டு டெர்மினல்கள் சர்க்யூட் இருந்தால் நீங்கள் அனைத்து சோர்ஸ்களையும் கழற்றிவிடுவீர்கள் நீங்கள் இங்கே ஐ அளவிடுவீர்கள் இதேபோல் நீங்கள் இங்கே ஐ அளந்தால் அது இந்த மதிப்பாக இருக்கும் ஏனெனில் இது ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும் எனவே அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் காணும் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் அனைத்து சுயாதீன சோர்ஸ்களுடனும் லீனியர் சர்க்யூட் முழுவதும் நீங்கள் காணும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் என்பது க்கு சமமாக இருக்கும் இந்த இரண்டு நிபந்தனைகளுடன் நீங்கள் தேவெனின்'ஸ் தேற்றத்திற்குத் Thevenin's theorem தேவையான முக்கியமான பாராமீட்டர்ஸ் இன் மதிப்பைக் காணலாம் அவை மற்றும் ஆகும் இப்போது இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகள் உள்ளன இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகள் யாவை முதல் நிகழ்வு என்னவென்றால் நெட்வொர்க்கில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் இல்லையென்றால் வோல்டேஜ் ஐ ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐ ஓபன் சர்க்யூட் என மாற்றுவது போன்ற அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் நாம் அணைக்க முடியும் பின்னர் என்பது டெர்மினல் a மற்றும் b க்கு இடையிலான நெட்வொர்க் தோற்றத்தின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் பூஜ்ஜியத்திற்கு சமமாக வைத்திருக்கும் போது டெர்மினலிலிருந்து a b இலிருந்து ரெசிஸ்டன்ஸ் இன் இன்புட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீர்கள் அது உங்களுக்கு வெறுமனே தேவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொடுக்கும் இப்போது நிகழ்வு 2 இல் நெட்வொர்க் டிபென்டென்ட் சோர்ஸ்களைக் கொண்டிருக்கும்போது டிபென்டென்ட் சோர்ஸ்களை நாம் அணைக்க முடியாது ஏனெனில் அவை எப்படியாவது சில சர்க்யூட் மாறிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் டிபென்டென்ட் சோர்ஸ்களை வைத்திருக்கும்போது நீங்கள் சுயாதீன சோர்ஸ்களை மட்டுமே அணைக்க முடியும் பின்னர் நீங்கள் சர்க்யூட் அனலைஸ் செய்வீர்கள் நீங்கள் a b டெர்மினலில் ஒரு வோல்டேஜ் ஐப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் கரண்ட் ஐ தீர்மானிக்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் இங்கே பூஜ்ஜியத்திற்கு சமமான அனைத்து சுயாதீன சோர்ஸ்களுடனும் சர்க்யூட் உள்ளது மேலும் டிபென்டென்ட் சோர்ஸ்களும் கிடைக்கின்றன அந்த நிகழ்வில் நீங்கள் ஒரு வோல்டேஜ் ஐ a b இன் டெர்மினலில் பயன்படுத்த வேண்டும் மற்றும் கரண்ட் இன் மதிப்பை அளவிட வேண்டும் அந்த நிகழ்வில் என்ன நடக்கும் a b டெர்மினலிற்குள் பாயும் கரண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தும் வோல்டேஜ் ஐ பிரிக்கிறது பின்னர் I v ஆல் வகுக்கப்படுவதில்லை இது என்ற தேவெனின் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பை உங்களுக்கு தரும் மாற்றாக கரண்ட் சோர்ஸ் ஐ செருகுவதன் மூலமும் ஐ அளவிட முடியும் எனவே இந்த இரண்டு டெர்மினல்களில் வோல்டேஜ் சோர்ஸ் இற்கு பதிலாக நீங்கள் ஒரு கரண்ட் சோர்ஸ் ஐப் பயன்படுத்துவீர்கள் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இங்கே அளவிட்ட கரண்ட்டிற்கு பதிலாக கரண்ட் சோர்ஸ் ஐப் பயன்படுத்தும்போது டெர்மினல்கள் a b முழுவதும் வோல்டேஜ் ஐ அளவிட வேண்டும் அந்த நிகழ்வில் என்ன நடக்கும் மீண்டும் டெர்மினல்கள் முழுவதும் வோல்டேஜ் ஆக a b கரண்ட் சோர்ஸ் ஆல் வழங்கப்பட்ட கரண்ட்டால் வகுக்கப்படும் அந்த நிகழ்வில் என்பது ஐத் தவிர வேறில்லை இப்போது இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நீங்கள் எந்தவொரு முறையையும் பயன்படுத்தலாம் இரண்டு நிகழ்வுகளிலும் நீங்கள் இன் அதே மதிப்பைப் பெறுவீர்கள் நீங்கள் இறுதியில் அதே முடிவைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் கணக்கிடும் எதிர்மறையாக மாறும் எனவே சர்க்யூட் பவர் ஐ வழங்குகிறது என்பதை இது குறிக்கிறது உங்கள் எதிர்மறையாக இருந்தால் உங்கள் தீர்வு சரியானதா இல்லையா என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சில நேரங்களில் எதிர்மறையாக இருக்கும் சர்க்யூட் டிபென்டென்ட் சோர்ஸ்களைக் கொண்டிருக்கும்போது இது சாத்தியமாகும் சர்க்யூட் அனலிசிஸ் இல் இப்போது இந்த தியோரம் மிகவும் முக்கியமானது ஏன் ஏனெனில் இது சர்க்யூட்டை எளிமைப்படுத்த உதவுகிறது உங்கள் ஆய்வின் பகுதிக்கு வெளியே உள்ள பெரிய நெட்வொர்க் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆய்வின் பகுதிக்கு வெளியே இருக்கும் நெட்வொர்க்கை தேவெனின் ஈக்வலன்ட் ஆக நீங்கள் சமப்படுத்துவீர்கள் நீங்கள் மற்றும் உடன் மாற்றுவீர்கள் மேலும் உங்கள் விருப்பமான சர்க்யூட்களை அனலிசிஸ் செய்ய அந்த குறிப்பிட்ட ஈக்விவலெண்ட் ஆன சர்க்யூட்களைப் பயன்படுத்துவீர்கள் அதனால்தான் இந்த தேவெனின் ஈக்விவலெண்ட் மாற்று நுட்பம் எங்கள் சர்க்யூட் வடிவமைப்பில் மிகவும் சக்திவாய்ந்த கருவியாகும் இப்போது நாம் விவாதித்தபடி லோடு தவிர்த்து மாறி லோடு கொண்ட லீனியர் சர்க்யூட் தேவெனின் ஈக்விவலெண்ட் ஆக மாற்றப்படலாம் இப்போது இந்த ஈக்விவலெண்ட் நெட்வொர்க் வெளிப்புற சர்க்யூட் செயல்படுவதைப் போலவே செயல்படும் ஏனென்றால் நீங்கள் vi சிறப்பியல்புக்கு ஈக்விவலெண்ட் ஆக வைத்திருப்பதன் மூலம் வெளிப்புற சர்க்யூட்க்கு தேவெனின் ஈக்விவலெண்ட் ஐ உருவாக்குகிறீர்கள் வெவ்வேறு லோடு வோல்டேஜ் மற்றும் லோடு கரண்ட் மதிப்புகளை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் ஒரு எளிய சர்க்யூட் எடுத்துக்கொள்வோம் லோடு ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் கரண்ட்டின் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் லோடு இன் சரியான வெளிப்புறம் அதன் தேவெனின் ஈக்விவலெண்ட் மற்றும் ஆல் மாற்றப்படும் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பது உங்கள் லோடு ஆக இருக்கும் மேலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவெனின் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் அது இரண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் இன் மூலம் இணைக்கப்படும் இது தேவெனின் வோல்டேஜ் ஐ தவிர வேறில்லை இது லீனியர் சர்க்யூட் நமக்குத் தெரியாத ஒரிஜினல் சர்க்யூட்க்கு ஈக்விவலெண்ட் சர்க்யூட் ஆகும் நாங்கள் அதை வெறுமனே தேவெனின் ஈக்விவலெண்ட் ஆக மாற்றுகிறோம் இப்போது நாம் என்ன செய்வோம் கரண்ட் மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவோம் கரண்ட் இன் மதிப்பு ஆக இருக்கும் எனவே இது கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் லாKirchhoff's voltage law வை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மற்றும் கரண்ட் இன் மதிப்பைப் பெறலாம் இப்போது லோடு முழுவதும் வோல்டேஜ் நீங்கள் மற்றும் இன் மதிப்புகளைப் பெறும்போது லோடு முழுவதும் உள்ள மாறிகளை எளிதாகக் கண்டறியலாம் அது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இப்போது உங்களிடம் பல நிகழ்வுகள் அல்லது பல லோடுகள் இருந்தால் கரண்ட் மற்றும் அந்த லோடு வோல்டேஜ்களில் நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த சர்க்யூட்டில் மற்றும் எதையும் நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை நீங்கள் டெர்மினல் a மற்றும் b முழுவதும் லோடுகளை மாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் எனவே லோடுகளின் ரெசிஸ்டன்ஸ் இன் அடிப்படையில் உங்கள் லோடு கரண்ட் மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் சர்க்யூட்டை மறுசீரமைக்க தேவையில்லை அல்லது முழுமையான தகவலை மீண்டும் மீண்டும் செயலாக்க தேவையில்லை நீங்கள் லோடுகளை மாற்றி புதுப்பிக்கப்பட்ட மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வழியில் இரண்டு டெர்மினல்களுடன் இணைக்கப்படும்போது பல நிகழ்வுகளை செயலாக்குவது மிகவும் எளிது இப்போது ஒரு உதாரணத்தின் உதவியுடன் இந்த குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட் ஐ புரிந்துகொள்வோம் இந்த படத்தில் ஒரு சர்க்யூட் கொடுக்கப்பட்டுள்ளதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் டெர்மினலின் இடதுபுறத்திற்கு ஈக்விவலெண்ட் தேவெனின் a b ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இவை டெர்மினல்கள் a b மற்றும் 6 ஓம் அல்லது 36 ஓம் சமமாக இருக்கும் போது லோடு மூலம் கரண்ட் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இது மாறிக்கொண்டே இருக்கும் மாறி லோடு பல்வேறு லோடிங் நிலைமைகளின் கீழ் லோடு மூலம் கரண்ட்டின் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் 6 ஓம் மற்றும் 36 ஓம் இருக்கும் இரண்டு வெவ்வேறு லோடிங் நிலைகளை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் 32 வோல்ட் சோர்ஸ் ஐ அணைப்பதன் மூலம் தேவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐக் காண்கிறோம் இப்போது நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ மாற்றும் போது அது ஷார்ட் சர்க்யூட்களாக மாறும் மேலும் எங்களிடம் மற்றொரு சோர்ஸ் உம் உள்ளது இது 2A கரண்ட் சோர்ஸ் ஆகும் நாங்கள் அதை ஓபன் சர்க்யூட் ஆக்குவோம் அந்த நிகழ்வில் புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் என்னவாக இருக்கும் 12 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ற்கு இணையாக 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கிறோம் பின்னர் இறுதியாக 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்ட தொடரில் பேரலல் காம்பினேஷன் ஆகும் a மற்றும் b எனப்படும் இந்த குறிப்பிட்ட டெர்மினல்கள் மூலம் நீங்கள் காணும் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் இன் மதிப்பை 4 ஓம் ஆகப் பெறுவீர்கள் ஏனெனில் இந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸ்களின் பேரலல் காம்பினேஷன் ஆனது உங்களுக்கு 3 ஓம் மற்றும் 1 ஓம் தொடரில் தரும் இறுதியாக மதிப்பு 4 ஓம் ஆகும் இப்போது அடுத்த கட்டமாக தேவெனின் வோல்டேஜ் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பது தேவெனின் வோல்டேஜ் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க நாம் சர்க்யூட் மற்றும் முந்தைய வகுப்புகளில் விவாதித்த அனைத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக நாங்கள் விவாதித்த மெஷ் அனலிசிஸ் ஆய்வை சிறப்பாக நினைவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் இங்கே நீங்கள் இரண்டு மெஷ்களை உருவாக்க முடியும் என்பதைக் காணலாம் இந்த இரண்டு மெஷ்களிலும் நீங்கள் மெஷ் கரண்ட் மற்றும் ஐப் பயன்படுத்தலாம் மற்றும் டெர்மினல் a b முழுவதும் வோல்டேஜ் ஐ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் டெர்மினல் a b ஓபன் சர்க்யூட் என்பதால் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் கரண்ட் பாய்ச்சல் இருக்காது எனவே அடிப்படையில் கரண்ட் இருக்காது கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் இப்போது பூஜ்ஜியமாக இருக்கும் போது இதை உடனடியாகப் பயன்படுத்தும் அதாவது இவை அனைத்தும் பேரலல் ஆக இருப்பதால் இது முழுவதும் பயன்படுத்தப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட நோட் இல் வரும் வோல்டேஜ் ஐ தவிர வேறொன்றுமில்லை எனவே இந்த நோட் இன் மதிப்பாக இருக்கும் இப்போது இந்த இரண்டு லூப்களுக்கும் மெஷ் அனலிசிஸ் ஐ பயன்படுத்துவோம் A எனவே இப்போது உங்களுக்கு இரண்டு சமன்பாடுகள் கிடைத்துள்ளன நீங்கள் உடனடியாகக் கண்டுபிடித்தீர்கள் அடுத்து இந்த சமன்பாட்டில் இன் மதிப்பை வைக்க வேண்டும் மேலும் கரண்ட் ஐ 0 5 ஆம்பியராகப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் கரண்ட் மற்றும் இன் மதிப்பைப் பெற்றுள்ளதால் இருக்கும் V இப்போது மெஷ் அனலிசிஸ் ற்கு பதிலாக நீங்கள் நோடல் அனலிசிஸ் ஐயும் பயன்படுத்தலாம் இது வோல்டேஜ் ஐ நீங்கள் பார்க்கும் நோட் என்பதால் இந்த நோட் இல் நோடல் அனலிசிஸ் ஐ பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் நோடல் அனலிசிஸ் ஐ பயன்படுத்தினால் நீங்கள் இங்கே கிர்ச்சோப்பின் கரண்ட் லா வைப் Kirchhoff's current law பயன்படுத்த வேண்டும் எனவே என்ன நடக்கும் நோட் இல் பாயும் பல்வேறு கரண்ட்ஸ் என்ன என்பதை நீங்கள் வெறுமனே பார்ப்பீர்கள் அது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் ஏனெனில் அந்த குறிப்பிட்ட நோட் இன் கரண்ட்டின் மொத்த தொகை பூஜ்ஜியமாக இருக்கும் இடப்பக்கத்திலிருந்து உள்ளே வரும் கரண்ட் என்னவாக இருக்கும் அது ஆக இருக்கும் எனவே நீங்கள் சமன்பாட்டின் முதல் காலத்தைப் பெற்றுள்ளீர்கள் அடுத்தது இந்த திசையில் பாயும் 2A கரண்ட் ஆகும் எனவே நீங்கள் 2 ஆம்பியர் மதிப்பை வெறுமனே வைக்கலாம் மூன்றாவது இந்த திசையில் பாயும் கரண்ட் ஆகும் இந்த திசையில் பாயும் கரண்ட் இந்த இரண்டு கரண்ட்களில் சிலவாக இருக்கும் இறுதியாக இது 12 சமமாக இருக்கும் ஏனெனில் இதில் வோல்டேஜ் ஆகும் மற்றும் கேள்வியில் ரெபெரென்ஸ் நோட்க்கும் நோட்க்கும் இடையில் இணைக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் 12 ஓம் ஆகும் நோடல் அனலிசிஸ் ஐ பயன்படுத்தும்போது இந்த சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் விதிமுறைகளை மறுசீரமைத்து அதை எளிமைப்படுத்தினால் 30V ஆக இருக்கும் தேவெனின் வோல்டேஜ் இன் மதிப்பை மீண்டும் பெறுவீர்கள் அந்த வகையில் நீங்கள் மெஷ் அனலிசிஸ் அல்லது நோடல் அனலிசிஸ் ஐ இரு வழிகளிலும் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் தேவெனின்'ஸ் வோல்டேஜ் ஐப் பெறுவீர்கள் இப்போது நாங்கள் விவாதித்த குறிப்பிட்ட பிகர் இன் ஈக்விவலெண்ட் சர்க்யூட் 30V ஆகும் இது மற்றும் 4 ஓம் அதாவது மற்றும் டெர்மினல் a b முழுவதும் நீங்கள் மாறி ரெசிஸ்டன்ஸ் ஐப் பயன்படுத்துவீர்கள் அங்கு நீங்கள் 6 ஓம் மற்றும் 36 ஓமிற்கான தற்போதைய லோடு கரண்ட்டின் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் இன் மதிப்பை மட்டும் வைப்பீர்கள் 6 ஓமிற்கு சமமாக இருக்கும்போது நீங்கள் வெறுமனே ஐ பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் லா வைப் Kirchhoff's voltage law பயன்படுத்துவீர்கள் மேலும் கரண்ட் இன் மதிப்பை 3A ஆகப் பெறுவீர்கள் இதேபோல் 16 ஓம் என்றால் கரண்ட் 1 5 A ஆக கிடைக்கும் நீங்கள் ஐ 36 ஓம் உடன் மாற்றும்போது 30 ஐ 40 மதிப்பால் வகுக்கப்படுவதைத் தவிர வேறொன்றுமில்லை நீங்கள் 0 75 ஆம்பியர் பெறுவீர்கள் இந்த வழியில் நீங்கள் பெறும் நன்மை என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட பிரிவின் இடதுபுறத்தையும் டெர்மினல் இன் a b இடதுபுறத்தையும் ஒரே மாதிரியாக வைத்திருப்பீர்கள் மேலும் நீங்கள் லோடு ரெசிஸ்டன்ஸ் ஐ தாங்கிக்கொண்டே இருப்பீர்கள் மேலும் பல்வேறு லோடு ரெசிஸ்டன்ஸ்கள் வழங்கப்படும்போது லோடு கரண்ட்டின் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த வழியில் நீங்கள் பல்வேறு லோடிங் நிலைமைகளுக்கு லோடு கரண்ட்டின் மதிப்பைக் கணக்கிடலாம் சுயாதீன வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ்களை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொள்ளும்போது தேவெனின் தேற்றத்தின் ஆரம்ப விவாதத்துடன் இங்கே நிறுத்துகிறோம் அடுத்த கலந்துரையாடலில் நாம் டிபென்டென்ட் வோல்டேஜ் அல்லது டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் உம் சர்க்யூட்க்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தைப் பற்றி விவாதிப்போம் அந்த வழக்கில் நாங்கள் சர்க்யூட் அனலிசிஸ் செய்வோம் நன்றி